பேராசிரியர் பிரதாப்தாஸ் வணக்கம் இன்று சென்னை ஐ சிவில் இன்ஜினியரிங் துறை பேராசிரியர் ரவீந்திர கெட்டுஉ நம்மிடம் உள்ளார் அவர் அமெரிக்க ஐக்கிய மாகாணங்களில் ஈவன்ஸ்டனில் உள்ள வடமேற்கு பல்கலைக்கழகத்திலிருந்து பி ஐப் பெற்றுள்ளார் கான்கிரீட் தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறார் மெட்ராஸ் ஐ யில் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டண்சி மற்றும் ஸ்பான்சர் ரெசெர்ச் ஆகியவற்றுக்கான துணை டீன் ஆவார் எனவே உங்களிடம் பல அனுபவங்கள் உள்ளன பல்வேறு நிறுவனங்களை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் பல நிதியளிப்பு நிறுவனங்களுடன் பணிபுரிகிறீர்கள் மேலும் சி சிவில் இன்ஜினியரிங்ல் துறையில் தற்பொழுது என்ன ஆராய்ச்சி ஐ யில் நடக்கிறது என்பதை உங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் எனவே முதலில் உங்களை வரவேற்போம் பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த பேட்டியில் சிவில் இன்ஜினியரிங் பற்றி தொடங்க விரும்புகிறேன் ஏனென்றால் அது எங்களுடன் பல காலமாக சேர்த்து வருகிறது இதற்கான கட்டமைப்பு இங்கு ஏற்கனவே உள்ளது எனவே சிவில் இன்ஜினியரிங் ன் பாரம்பரியமாக மக்கள் ஆராய்ச்சி செய்யும் பகுதிகள் எவை பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ சரி முதலில் என்னை இங்கு கொண்டுவருவதற்கு நன்றி சிவில் இன்ஜினியரிங் ல் மக்கள் ஆர்வம் காட்டுவது நல்லது நிறைய நேரம் சிவில் எஞ்சினியரிங் துறையில் ஆராய்ச்சி தொடரும் என்று மக்கள் நினைக்கவில்லை பெரும்பாலான இடங்களில் எங்கள் சிவில் இன்ஜினியரிங் ன் துறையின் குறைந்தபட்சம் 4 அல்லது 5 முக்கிய பகுதிகள் உள்ளது சொல்லலாம் கட்டிடம் பாலங்கள் மற்றும் பல வசதிகள் போன்ற கட்டமைப்புகளை நிர்வகிக்கும் கட்டமைப்பு பொறியியல் ஆகும் ஜியோடெக்னிகல் இன்ஜினியரிங் இது அடித்தளம் கட்டமைப்புகள் மண்ணின் இயக்கவியல் மற்றும் அடித்தள பாதுகாப்பு ஆகியவற்றை குறிக்கும் பின்னர் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் இது மக்கள் மற்றும் கட்டட வசதிகள் எவ்வாறு சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொண்டு செயல்படுகின்றன என்பதைப் பற்றியது ஹைட்ராயூக்ளிக் இன்ஜினியரிங் கால்வாய்கள் அணைகள் மற்றும் நீர் வழங்கல் போன்ற வசதிகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ஹெழ்த் நெட்வொர் க்குகள் போன்றவற்றைக் கொண்டுள்ளது டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் எங்களுடைய நாட்டில் எந்தவொரு சாலை மற்றும் எந்தவொரு போக்குவரத்து முறையையும் உபயோகித்த எவரும் சிக்கல்களை புரிந்துகொள்கிறார் என்று நான் நம்புகிறேன் எனவே அவர்கள் போக்குவரத்து நெரிசலை எவ்வாறு சிறப்பாக கையாள்வது வேறுபட்ட அமைப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் எதிர்காலம் பற்றி திட்டமிட வேண்டும் எங்கள் குழு கட்டுமான மேலாண்மை மற்றும் திட்டங்களை நிர்வகிக்கும் அவற்றை காலப்போக்கில் இன்னும் திறமையான பாதுகாப்பான மலிவானதாக மாற்ற வேண்டும் நான் பொருட்கள் தொழில்நுட்பங்கள் குறிப்பாக கான்கிரீட் மற்றும் பிற கட்டுமான பொருட்களில் வேலை செய்கிறேன் பிறகு இயற்பியல் குழு கட்டிடங்களின் வசதியான காற்றோட்டம் வெப்பம் வெளிச்சம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துகின்றன மேலே குறிப்பிட்ட பகுதிகளில் ஒவ்வொன்றிலும் வெளியே செல்லும் ஆராய்ச்சி நிறைய இருக்கிறது எனவே நான் சிவில் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி ஆர்வமாக யார் இருக்கிறாரோ அவருக்கு ஏற்ற ஒரு பகுதி காணலாம் என்று எனக்கு தெரியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் குறிப்பிடும் இந்த நடவடிக்கைகளில் கடந்த 10 15 ஆண்டுகளில் மக்கள் மனதில் இருக்கும் எண்ணம் ஆகும் பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ சரி சிவில் இன்ஜினியரிங் ஆராய்ச்சியில் நிறைய புதிய விஷயங்கள் வந்துள்ளன நான் பொருட்களில் வேலை செய்கிறேன் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் பாலிமர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் துறையில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது சிவில் இன்ஜினியரிங் துறையில் பாரம்பரியமாக கல் செங்கல் மற்றும் சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டது இப்பொழுது பாலிமர்ஸ் கள் மிகப்பெரிய அளவில் வருகிறது பிற தொழில்நுட்பங்கள் உதாரணமாக தகவல் தொழில்நுட்பம் மாதிரி உருவாக்கம் போக்குவரத்து ஓட்டம் செல்லும் என்பதையும் ஒரு அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் ஒரு கட்டமைப்பில் சுற்றுச்சூழலின் பரஸ்பரத் தன்மை எப்படி இருக்கும் என்பதையும் மிகவும் பாதிக்கிறது என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் இப்போது மிகப்பெரியதாகிவிட்டது என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ன் இந்த ஏற்றம் மற்ற நாடுகளில் நீண்ட காலமாக ஆரம்பித்து விட்டது இந்தியாவில் இப்பொழுதுதான் பேசப்படுகிறது ஆனால் கடந்த சகாப்தத்தில் சிவில் இன்ஜினியரிங் துறை என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் மிக அதிக ஆராய்ச்சியை கொண்டிருந்தது தண்ணீரைப் பாதுகாப்பானதாக்குவது உற்பத்தி ஆகும் கழிவுகளை பாதுகாப்பான சூழ்நிலைகளில் கையாளுவது மற்றும் அகற்றுவது என்பவற்றை குறித்த நிறைய படிப்புகள் உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ மாணவர்கள் தங்களது பட்டப்படிப்புக்கு உங்கள் துறைக்கு வரும் பொழுது அதிக விஷயங்கள் வர உள்ளன நீங்கள் அவர்களை அறிந்திருக்க வேண்டும் சிவில் இன்ஜினியரிங் அல்லாத மற்ற பின்னணியிலிருந்தும் மாணவர்களை எடுத்துக் கொள்ளலாம் அவர்கள் ஒரு ஆராய்ச்சி சூழலில் இருந்து வரும் பொழுது எதிர்கொள்ளும் சில பொதுவான பிரச்சினைகள் மற்றும் மேம்பட்ட சிவில் இன்ஜினியரிங் துறையினர் சந்திக்க முற்படும் குறிப்பிட்ட பிரச்சினைகள் உள்ளனவா பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ அவர்கள் பொதுவாக எந்த பெரிய பிரச்சனையையும் சந்திக்கவில்லை அடிக்கடி வரும் ஒரு விஷயம் அவர்கள் இளங்கலைகளில் படித்தவர்களாக இருந்தாலும் அல்லது சில நேரங்களில் முதுநிலைப் படிப்பு முடித்திருந்தாலும் ஆராய்ச்சி அறிமுகம் குறைவாக உள்ளது ஒரு உதாரணம் கொடுக்க நிறைய மாணவர்கள் குறிப்பிட்ட கேள்விகளுக்கான பதில்களைப் படித்திருக்கிறார்கள் ஆனால் புதிய சூழல்களைப் பகுப்பாய்வு செய்ய தெரிவதில்லை அவர்கள் படிப்படியாக அறிந்துகொள்ள ஒரு வழிகாட்டி வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் ஆனால் நாம் அவர்களை பகுப்பாய்வு செய்ய எதிர்பாற்கும் பொழுது மிகவும் பின் தங்குகிறார்கள் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில்களை தெரிந்து கொள்வதால் சில நேரங்களில் சிக்கல்களை பகுப்பாய்வு செய்ய மற்றும் புதிய வகை கேள்விகளைக் கையாளக்கூடிய திறன் குறைவாக இருப்பதை நாம் காண்கிறோம் எனவே ஆராய்ச்சியின் முதல் கட்டத்தில் சிறந்த பகுதியை நாங்கள் இந்த அளவிற்கு மாணவர்களுக்குக் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் மேலும் பெரும்பாலான மாணவர்களுக்கு பி அல்லது பட்ட மேற்படிப்பு முடிக்கும் பொழுது ஒரு நல்ல ஆராய்ச்சியாளராக திறனைக் கொண்டு வெளியே செல்ல வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பொதுவாக அவர்கள் பட்டப்படிப்பை விட்டு வெளியேறும் போது அவர்களின் ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் வெற்றியை அளவிடுவதற்கான சரியான வழிகள் உள்ளதா நிச்சயமாக அவர்கள் ஒரு டிகிரி பெறுகின்றனர் அதனால் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வெற்றிகரமான ஆராய்ச்சியாளர் என்று எப்படி சொல்வீர்கள் பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ ஐ யில் ஆராய்ச்சி மாணவர்களை நியாயப்படுத்த அவர்கள் ஆராய்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு எடுக்கும் முடிவுகளை ஆய்வு செய்து தீர்மானிக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ மாணவர்கள் பட்டப்படிப்பு முடிந்து வெளியேறும் போது அவர்கள் வாழ்கை பயணத்தில் 5 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சிறந்த ஆராய்ச்சிகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக அவர்களை உருவாக்குவதே எங்கள் வேலை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே உண்மையில் மாணவர்கள் பட்டப்படிப்பை முடித்தவுடன் என்ன நடக்கும் என்று எனக்குத் தெரியும் சிவில் இன்ஜினியரிங் துறை கட்டுமான தொழில்துறையுடன் நேரடியாக இணைத்த ஒன்றாகும் அந்த இணைப்பை நாம் அனைவரும் அறிவோம் சிவில் பொறியியலாளர்களைத் தேர்ந்தெடுப்பதில் பிற தொழில்கள் உள்ளன நீங்கள் எங்களிடம் சொல்லக்கூடிய சில தனிப்பட்ட சூழ்நிலைகள் உள்ளனவா பேராசிரியர் ரவீந்திர ஜெட்டூ எங்கள் நாட்டில் பி மாணவர்கள் அதிக அளவில் கல்வியாளராக உருவாகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர ஜெட்டூ எங்கள் நிறுவனத்தில் 90 சதவிகிதம் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கற்பிக்க செல்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் S மற்றும் எம் மாணவர்கள் தொழிற்துறைக்குச் செல்வார்கள் எனவே அவர்கள் ரசாயன உற்பத்தியில் இருந்து கட்டமைப்பு வடிவமைப்பாளர்கள் வரை இருக்கிறார்கள் நாங்கள் சமாளித்தவற்றில் முழு அளவிலும் தொழிலில் சேருகின்ற மக்கள் மற்றும் பி முடித்து அகாடெமிக் பகுதிக்குள் நுழைகிறார்கள் அதுபோல நாங்கள் நிர்வாகத்திற்குப் செல்லும் மாணவர்களையும் கொண்டிருக்கிறோம் ஸ் ஐ ஸ் ஐ ஸ் இந்திய வனத்துறை போன்ற சேவைக்கும் எங்கள் மாணவர்கள் செல்கின்றனர் எனவே சிவில் இன்ஜினியரிங் அவர்களுக்கு எவ்வாறு முழுமையான பார்வையை அளிக்கத் தோன்றுகிறதோ அவை நிர்வாகத்திற்குள் போகும்போது அவை பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது இன்னும் தத்துவ பிரம்மாண்டமான கேள்வி இருக்கலாம் மாணவர்கள் வருகிறார்கள் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பட்டப்படிப்பு ஆகியவற்றைப் பொறுத்து இருக்கிறார்கள் அவர்கள் கற்றல் மற்றும் ஆராய்ச்சி என படிப்படியாக முன்னேறுகிறார்கள் மாணவர்கள் தங்கள் ஆலோசகர்களை எத்தனை முறை சந்திக்க வேண்டும் என்று வழிகாட்டி கொடுக்க முடியும் பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ ஒரு பொதுவான பதில் கொடுக்க முடியாத கடினமான கேள்வி இது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர ஜெட்டூ வழிகாட்டுதல் அடிக்கடி தேவைப்படும் என்று நான் கூறுவேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ வாரம் ஒரு முறையாவது சந்திப்பது நல்லது என நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர ஜெட்டூ வாரம் ஒரு முறை போதும் ஒவ்வொரு நாளும் வந்து மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூற விரும்பவில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ நான் அவர்களின் சுயாதீனத்தை காட்டவில்லை என்று நினைக்கிறேன் மற்றும் வழிகாட்டி இதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன் ஆனால் வாரம் ஒரு முறையும் ஆய்வின் முடிவில் இருக்கும் போது தேவைக்கேற்ப அடிக்கடி சந்திப்பது நல்லது என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ இப்போது இந்த ஒருங்கிணைப்பு குழுக்களாக இருக்கலாம் நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு குழுவாக ஆராய்ச்சி குழுவில் உள்ளோம் எனவே தொடர்பு ஒரு குழுவில் இருக்கலாம் அல்லது ஒன்றில் ஒன்று இருக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர ஜெட்டூ மாணவர்களைப் பொறுத்து வழிகாட்டி யார் என்று கூறுவேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உங்கள் துறையின் ஆர்வமுள்ள ஆராய்ச்சி மாணவருக்கு என்ன அறிவுரை வழங்க விரும்புகிறீர்கள் பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ சரி நான் சொல்லும் மிக முக்கியமான விஷயம் இதுதான் என்று நான் நினைக்கிறேன் மாணவர்கள் தங்கள் விரிவான ஆராய்ச்சி திட்டத்தை கூற விரும்புகிறார்கள் நான் மாணவர்களைக் கேட்கிறேன் உங்கள் ஆய்வு எப்படி உலகத்தை சிறந்த இடமாக ஆக்குகிறது இது பெரும்பாலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எப்படிப் போகிறது என்று நாம் நினைக்கவில்லை எனவே மாணவர்கள் தங்களை நம்புவதை எதிர்பார்க்கிறார்கள் பிரச்சனையில் நம்பிக்கை வைத்து தீர்வு காண்பதோடு நாம் எதனை தீர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவும் நான் விரும்புகிறேன் எனவே இது சில நேரங்களில் மாணவர்கள் ஆச்சரியத்தால் பிடிபட்டிருக்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர ஜெட்டூ நான் மேற்படிப்பு படிக்கும்பொழுதும் இது எனக்கு ஏற்பட்டது நான் ஒரு பி விண்ணப்பிக்கும் போது யாரோ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதன் பயன்பாடு என்ன என்று கேட்க ஒரு பொது சிக்கலை எடுத்து அதற்கு புதுவிதமான தீர்வு கிடைக்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் எனவே நான் எப்போதும் என் மாணவர்களிடம் பிரச்சனையை புரிந்துகொள்வதோடு அதற்கான வழிமுறைகளை உலகம் பயன்படுத்தும் வகையில் உருவாக்க வேண்டும் என்று கூறுவேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ உறுதியாக பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நன்றி பேராசிரியர் கெட்டூ பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ நிச்சயமாக பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எங்களுடன் இணைத்தமைக்கு நன்றி பேராசிரியர் ரவீந்திர ஜெட்டூ சரி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மகிழ்ச்சி பேராசிரியர் ரவீந்திர கெட்டூ நன்றி பிரதாப் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நன்றி